இந்த தொகுதிக்கு வணக்கம் மற்றும் வரவேற்பு ஒளியியல் இழைகளில் சிதறல் பற்றிய விவாதத்தைத் தொடருவோம் இழை மூலம் பரப்புகையில் காஸியன் துடிப்பு எவ்வாறு விரிவடையும் என்பதற்கான ஒரு குறிப்பிட்ட வழக்கைப் பார்ப்போம் இழையின் இன்புட்டில் எங்களிடம் காஸியன் துடிப்பு உள்ளது இந்த காஸியன் துடிப்புக்கு ஒரு அகலத்தைக் கொடுப்பதன் மூலம் அதைக் குறிப்பிடலாம் அதை நாம் சில 2T0 ஆக எடுத்துக்கொள்வோம் மேலும் இந்த காஸியன் துடிப்புக்கான வெளிப்பாடு நாம் உண்மையில் விரும்பாத சில வீச்சுகளாக வழங்கப்படும் வீச்சு பற்றி கவலைப்படத் தேவையில்லை எனவே இதை எனக் கூறலாம் எனவே இது ஒரு காஸியன் துடிப்பு இது இழையில் z0 இல் தொடங்கப்படும் எனவே z0 இல் தொடங்கப்பட்ட இந்த துடிப்பு மூலம் நான் சொல்வது என்னவென்றால் இந்த துடிப்பு நேரடியாக தொடங்கப்படாது அது உண்மையில் பெருக்கப்படும் அதாவது இது ஒரு கேரியர் மூலம் பண்பேற்றப்படலாம் பண்பேற்றப்பட்ட துடிப்பை என எழுதலாம் இந்த ω0 தான் கேரியர் மற்றும் இந்த காரணி அதாவது நான் எழுதியுள்ள இந்த வெளிப்பாட்டில் துடிப்பின் வீச்சு நேரத்தை பொறுத்து எவ்வாறு மாறுகிறது ஆனால் இது தவிர துடிப்பின் பரிமாற்ற விநியோகம் ஆகியவை உள்ளன இதனால் fxy அல்லது அதற்கு சமமான frØ குறுக்குவெட்டு ப்ளேனில் மோட் எவ்வாறு விநியோகிக்கப்படுகிறது என்பதைக் கூறுகிறது எனவே மோட் எவ்வாறு குறுக்குவெட்டு ப்ளேனில் வினியோகிக்கும் என்பதற்கான சமன்பாட்டை நாம் தீர்த்தோம் R மற்றும் Ø இன் அடிப்படையில் அடிப்படை மோட் இவ்வாறாக உள்ளது எனவே அல்லது அடிப்படை விஷயத்தில் இது அதிர்வெண்ணிலிருந்து சுயாதீனமாக இருக்கும் அதாவது அஜீமுதல் எண்ணிலிருந்து சுயாதீனமாக இருக்கும் ஆனால் இது புல விநியோகத்தை மாற்றுகிறது எனவே இடமாற்றம் புலம் விநியோகம் மாறாது என்று நாம் கருதுவோம் எனவே குறுக்குவெட்டு ப்ளேனின் அடிப்படையில் ஒரு காஸியன் வகை துடிப்பு அல்லது ஒரு J0 வகை துடிப்பாக இருக்கும் இது நேரம் செல்ல செல்ல மற்றொரு காஸியன் துடிப்பு என மாறுபடும் இரண்டு வெவ்வேறு அம்சங்கள் நடக்கின்றன ஒன்று குறுக்குவெட்டு ப்ளேனில் நடக்கின்றது மோட் ஆற்றல் வினியோகம் என்பதுபரிமாற்ற புல கூறுகளுக்கான தீர்வால் தீர்மானிக்கப்படுவது இது மோட் கோட்பாட்டில் நாம் செய்தது தான் மற்றும் ஒரு குறிப்பிட்ட அடிப்படை மோட் அல்லது வேறு ஏதாவது ஒரு மோட் z ஐப் பொறுத்து பிரச்சாரம் செய்கின்றன இதற்கான நேரம் இந்த பண்பேற்றப்பட்டதால் வழங்கப்படுகிறது மேலும் இந்த பண்பேற்றப்பட்டது இழை வழியாக எவ்வாறு உருவாக்கி அது பரவுகிறது எனவே இந்த இரண்டு விஷயங்களையும் மனதில் கொள்ளுங்கள் பரவல் ஆற்றலின் விநியோகத்தை மாற்றாது என்று நாம் கருதுகிறோம் இழை வழியாக செல்லும்போது ஆற்றல் வினியோகம் மாறுவதில்லை குறுக்குவெட்டு ப்ளேனில் என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் குறுக்கு வெட்டு புல வினியோகத்தால் எந்த மாற்றமும் நடைபெறவில்லை மோடின் முறை அப்படியே உள்ளது அவை காஸ்ஸியன் துடிப்பாக ψ0 என்ற ஒரு குறிப்பிட்ட அலைவீச்சுடன் இருக்கும்போது மட்டுமே மாறுகின்றன பின்னர் இந்த துடிப்பு 2T0 உடன் உறுதியாக உள்ளது இது நிச்சயமாக கேரியர் e jω0t ஆல் மாற்றியமைக்கப்படுகிறது இதை நேரம் t மற்றும் z0 இல் உள்ள துடிப்பு என கூறுவோம் நிச்சயமாக ψzt ஐப் பெறுவதே நமது நோக்கமாகும் ஆகும் இந்த குறிப்பிட்ட தன்னிச்சையான z என்ற தூரத்திற்கு நாம் பரப்பிய பிறகு ψzt இன் வெளிப்பாடு என்ன என்பதைப் பெற விரும்புகிறோம் z t இதைச் செய்வதற்கான எளிதான வழி அதிர்வெண் களத்திற்குச் செல்வதாகும் அது இந்த சிக்கலைத் தீர்ப்பதற்கான எண்ணியல் வழியையும் உங்களுக்கு வழங்குகிறது வீச்சு ψ மிக குறைந்ததாக இருக்கும் வரை அலைவரிசை டொமைன் க்கு நாம் செல்லலாம் அதாவது இழையில் எந்தவொரு நேரியல் அல்லாத உறுப்புகளையும் நாம் உற்சாகப்படுத்த வேண்டாம் இந்த தோராயமாக்கல் பெரும்பாலான குறுகிய தூர தகவல் தொடர்பு அமைப்புகளுக்கு சிறந்ததாகும் நீண்ட தூர தகவல் தொடர்புகளில் நேரியல் அல்லாத் தன்மை என்ற பிரச்சனை இருக்கும் மேலும் இந்த விளக்கம் போதுமானதாக இல்லை என்றால் நேரியல் பரப்புதல் விஷயத்தில் நாம் இதன் ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் ற்கு சென்று இதன் ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் ஐ எழுதலாம் உண்மையில் அதில் என்பது அதிர்வெண் கூறு அல்லது ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் கூறுகளை குறிக்கிறது இந்த குறிப்பிட்ட நேரத்தை சார்ந்த மாறிலியை பார்த்தால் நீங்கள் அதை இங்கே மாற்றியமைக்கலாம் வீச்சு அளவு 0 ஒரு மாறிலியாக இருப்பதால் இன்டெக்ரெல் இருந்து வெளியேற்றினால் நீங்கள் ஐ பெறுகிறீர்கள் எனவே தெளிவாக இது ஒரு பண்பேற்றப்பட்ட அலைகள் தான் முதலில் இந்த காஸியன் துடிப்பின் ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் ஐக் கண்டுபிடித்து பின்னர் பண்பேற்றப்பட்ட ஸ்பெக்ட்ரமைப் பெறுவதற்காக அந்த ஸ்பெக்ட்ரமை ω0 ஆல் மாற்றவும் எனவே இதன் ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் ஐக் எடுக்க வேண்டும் அப்படி செய்தால் இன் அட்டவணைகளுக்குச் செல்கிறோம் அந்த ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் நீங்கள் முடிவடையும் வேறு சில மாறிலிகள்ψ0 மற்றும் உங்களிடம் உள்ளது ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் மற்றும் ஒரு காஸியன் செயல்பாட்டை மாற்றியமைக்கிறது இது இப்போது ω0 ஐ மையமாகக் கொண்டுள்ளது இது கேரியர் அதிர்வெண் மற்றும் இது என்ற அகலத்தைக் கொண்டுள்ளது எனவே நேரக் களத்தில் பெரிய துடிப்பு குறுகியதாக இருக்கும் அது அதிர்வெண் களத்தில் பரவுகிறது மேலும் அதிர்வெண் களத்தில் இந்த பரவல் கேரியர் அதிர்வெண்ணுடன் ஒப்பிடும்போது மிகவும் சிறியது என்று நாம் கருதுகிறோம் இந்த நாம் செய்யும் அனுமானமாகும் ω இன் A z 0 ஐப் பார்க்கும் நாம் இன்னும் z 0 இல் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாம் இன்னும் உள்ளீட்டில் இருக்கும் இழை மூலம் துடிப்பைப் பரப்பத் தொடங்கவில்லை இப்போது இதைப் பரப்ப முயற்சிக்கலாம் இங்கே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது நான் பேசிய முந்தைய தொகுதியிலிருந்து ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் ஐ பல அதிர்வெண் கூறுகள் உள்ளன ஒவ்வொரு அதிர்வெண் கூறுகளும் வெவ்வேறு வீச்சுகளைக் கொண்டிருக்கின்றன பின்னர் இந்த அதிர்வெண் கூறுகள் ஒவ்வொன்றும் இழையுடன் பரவும் போது அவை பரவுவதைக் காட்சிப்படுத்தி கொள்ளுங்கள் அவை இழையோடு பரவும்போது e-jβz இன் ஃபேஸ் காரணியை எடுத்துக்கொள்ளும் அவை e- jβz இன் ஒரு ஃபேஸ் காரணியை எடுக்கும் மேலும் β வெவ்வேறு அதிர்வெண்ணுக்கு வெவ்வேறாக இருக்கும் எனவே நீங்கள் அதிர்வெண் களத்தில் கிடைத்த துடிப்பு உங்களிடம் உள்ளது நேரக் களத்தில் உங்களிடம் ஒரு துடிப்பு இருக்கிறது இந்த அதிர்வெண் டொமைன் படம் என்பது பல அதிர்வெண்களாக கருதப்படுவது உண்மையில் வரம்பிற்கு இடையில் எண்ணற்ற அதிர்வெண்களைத் தடைசெய்யும் ஆனால் அவற்றை ஒருபோதும் நாம் பல அலைவரிசைகளாக நினைத்துப் பார்க்க முடியாது ஒவ்வொன்றும் வெவ்வேறு வீச்சுகளைக் கொண்டிருக்கின்றன பின்னர் இவை ஒவ்வொன்றும் இழை மூலம் பரப்புகின்றன பரப்பும் அதிர்வெண்ணை பொறுத்து உள்ள ஒரு ஃபேஸ் காரணியை எடுக்கும் இது எந்த அதிர்வெண் பரப்புகிறது என்பதைப் பொறுத்தது எனவே அவுட்புட்டில் நீங்கள் எல்லாவற்றையும் திரும்பப் பெறுகிறீர்கள் மற்றும் தலைகீழ் ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் ஐ எடுத்துக்கொள்வதன் மூலம் நேரக் களத்திற்குச் செல்லுங்கள் இதனால் நீங்கள் ஏற்கனவே இன்புட்ட்டில் ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் ஐ செய்துவிட்டீர்கள் அவ்வாறு செய்வதன் மூலம் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம் இப்போது நாம் எந்த z லிலும் Ψ இன் வெளிப்பாட்டுக்கு செல்வோம் அது நமக்கு கீழே உள்ள சமன்பாட்டை கொடுக்கிறது

எனவே வெவ்வேறு அதிர்வெண்களின் டேர்ம்ஸ் ஐ நான் கருத்தில் கொண்டுள்ளேன் அவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட ஃபேஸ் காரணி e-jβωz ஐ எடுத்துள்ளன பின்னர் நான் எல்லாவற்றையும் கூட்டுகிறேன் அதோடு தலைகீழ் போரியர் டிரான்ஸ்பார்ம் ஐ எடுத்துக்கொள்கிறேன் எனவே இது எல்லா சமன்பாடும் ஆகும் ஒரு எளிய எண் முறையைப் பயன்படுத்தி இதைத் தீர்க்க நீங்கள் விரும்பினால் நீங்கள் z 0 இல் துடிப்புடன் தொடங்கலாம் இதை நீங்கள் தனித்தனியாக மதிப்பிடலாம் நீங்கள் தனிப்பயனாக்குதல் நுட்பத்தைப் பயன்படுத்தி n புள்ளிகளாக தனிப்பயனாக்கலாம் நீங்கள் அதைச் செய்தவுடன் ஒவ்வொன்றிற்கும் போரியர் டிரான்ஸ்பார்ம் ஐ நீங்கள் எடுக்கலாம் போரியர் டிரான்ஸ்பார்ம் ஐ எடுத்தபிறகு இந்த காரணி e jβωnz ஐ பெருக்கி பின்னர் நீங்கள் தலைகீழ் போரியர் டிரான்ஸ்பார்ம் ஐ எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் இங்கு பெறுவது ψz0 tn எனவே வேறு ஒரு தூரத்தில் பெறுவது நீங்கள் தேடும் தனித்தன்மை வாய்ந்த செயல்பாடாகும் அது தனித்தனியாக இருக்கும் மற்றும் நீங்கள் தொடர்ச்சியான வெளிப்பாடாக நீங்கள் காட்சிப்படுத்தலாம் எனவே இங்குள்ள வழிமுறையின் முக்கிய அம்சம் இதுதான் நீங்கள் ஒரு கணினியில் ஒரு தனித்துவமான செயல்பாட்டின் மூலம் கடத்த விரும்பும் அனைத்தையும் பிரதிநிதித்துவப் படுத்துவதற்காக போரியர் டிரான்ஸ்பார்ம் ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் மேலும் ஒவ்வொரு டெர்மையும் பொருத்தமான ஃபேஸ் காரணி மூலம் பெருக்க மறக்காதீர்கள் பிறகு தலைகீழ் போரியர் டிரான்ஸ்பார்ம் ஐ எடுங்கள் வீட்டுப் பயிற்சியில் நாங்கள் உங்களுக்கு ஒரு குறியீட்டைக் கொடுப்போம் இது இந்த வேலையைச் செய்ய உங்களுக்கு உதவும் நீங்கள் இழை மூலம் துடிப்பைப் பரப்புகையில் அந்த பரவல் எவ்வாறு துடிப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் துடிப்பு எவ்வாறு பரவுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நாம் திரும்பி வருவோம் மேட்லாப் செயல்படுத்தலை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் பின்னர் நீங்கள் அந்த மாட்லாப் செயல்பாட்டைப் பார்க்கலாம் எவ்வாறாயினும் பகுப்பாய்வு நோக்கங்களுக்காக இந்த வெளிப்பாட்டிற்கு தலைகீழ் போரியர் டிரான்ஸ்பார்ம் ஐ எடுக்க முடியுமா என்பதைப் பார்ப்போம் நான் அதை எப்படி செய்வது முதலில் β எவ்வாறு ω வைப் பொறுத்து மாறுகிறது என்பது தெரிய வேண்டும் β எவ்வாறு ω வைப் பொறுத்து மாறுகிறது என்பது எனக்கு தெரியாது ஏனெனில் இது ஒரு சிக்கலான வெளிப்பாடு கூட என்னிடம் ஒரு சரியான பகுப்பாய்வு வெளிப்பாடு இல்லை எனக்குத் தெரிந்த விஷயம் என்னவென்றால் அதிர்வெண் டொமைன் ல் துடிப்பின் பரவலான ஸ்பெக்ட்ரம் அதிர்வெண் டொமைன் அலைவரிசை கேரியர் அதிர்வெண் ω0 ஐ விட மிகச் சிறியது சிறியது என்பதால் இதை நான் தோராயமாக அதிர்வெண்ணைச் சுற்றி β வை மதிப்பிட முடியும் இந்த βω ஐ டெய்லர் தொடர் விரிவாக்கமாக எழுதலாம்

எனவே இப்போது நாம் βω ஐ விரிவுபடுத்தியுள்ளோம் இது ஃபேஸ் காரணி e jβωz வை e jω ω0β1z ஆக மாற்றுகின்றது இதை இந்த வெளிப்பாட்டில் வைத்து பின்னர் தலைகீழ் போரியர் டிரான்ஸ்பார்ம் ஐ மதிப்பீடு செய்வோம் அதனால் நான் இன்புட்டில் உள்ள துடிப்பு உறை ψzt என்பதைப் பெறுகிறேன் அது கீழ்க்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது நாம் சில போலி மாறி u ஆல் ω ω0 ஐ மாற்றுவோம் எனவே இது உங்களுக்கு dωdu ஐ வழங்குகிறது இந்த இண்டெகரேஷன் எப்படியிருந்தாலும் முடிவிலி மற்றும் முடிவிலி வரை செல்கிறது இண்டெகரேஷன் அப்படியே இருக்கும் எனவே நாம் என்பதை பெறுகிறோம் இப்போது இந்த ejω0t என்ற டெர்மைப் பாருங்கள் இது அதிர்வெண்ணைப் பொறுத்தது அல்ல எனவே நீங்கள் உண்மையில் இந்த ejω0t என்ற டெர்மை இண்டெகரேஷன் னிற்கு வெளியே அகற்றலாம் மேலும் இந்த ejω0 டேர்ம் e jβ0z டெர்மையும் நீக்கலாம் ஏனெனில் இது அதிர்வெண்ணைப் பொறுத்தது அல்ல ω0 ல் மதிப்பீடு செய்யப்பட்ட β0 ஒரு நிலையானது எனவே அந்த டெர்மை நீக்க முடியும் உண்மையில் அவற்றை நீக்கினால் ejω0t டெர்மையும் அகற்றலாம் இறுதியில் நம்மிடம் என்ற சமன்பாடு இருக்கிறது இது மாற்றியமைக்கப்படாவிட்டால் கேரியர் எவ்வாறு பிரச்சாரம் செய்திருக்கும் என்பதை இது உங்களுக்குக் கூறும் இது உண்மையில் ஃபேஸ் வேகத்தை வரையறுக்கிறது கேரியர் ஃபேஸ் வேகம் ω0 β இல் பயணிக்கிறது என்று நான் முந்தைய தொகுதியின் போது சொன்னதற்கு இதுதான் பொருள் இந்த ஃபேஸ் வேகத்தில் கேரியர் பரப்புகிறது எனவே இதை நீக்கிவிட்டேன் எனவே இந்த வெளிப்பாட்டில் சிலவற்றை நீக்கிய பிறகு இப்போது மீதமுள்ளவற்றை மீண்டும் ஒன்றாக தொகுக்க முடியும் u2 ஐச் சார்ந்து இருக்கும் டேர்ம்ஸ் உள்ளன எனவே இந்த டெர்மை இதைக் கொண்டு தொகுக்க முடியும் இதை நான் கீழ்க்கண்டவாறு எழுதமுடியும் இப்போது நான் இந்த t β1z ஐ எழுத முடியும் இதுதான் "t" டேர்ம் இருக்கும் ஒரே இடம் எனவே நான் இந்த β1zτ ஐ எழுத முடியும் இறுதியாக இந்த செயல்பாடு உண்மையில் τ தொடர்பாக மாற்றி அமைக்கப்படக்கூடும் என்பதை நான் அறிவேன் எனவே அதற்கு பதிலாக நேரம் t க்கு பதிலாக τ இருக்கும் β1∂β∂ω என்ன என்பதை நினைவில் வைத்திருந்தால் இதை சிறப்பாகப் பாராட்டுவீர்கள் ஆனால் குழு வேகத்தை vgdωdβ அல்லது அதற்கு சமமாக ∂ω∂β என வரையறுத்துள்ளோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே ∂β ∂ω என்பது 1vg ஆக இருக்க வேண்டும் எனவே இது ஒரு குழு தாமதம் β1 நடப்பது போன்றது என்பது ஒரு குழு தாமதம் போன்றது எனவே ஒன்றால் வகுத்தால் குழு தாமதம் கிடைக்கும் எனவே β1 என்பது vg க்கு நேர்மாறாக விகிதாச்சாரம் ஆக உள்ளது எனவே இதை நீங்கள் t zvg என எழுதலாம் இறுதியில் காஸியன் துடிப்பு குழு வேகத்தை சார்ந்த ஒரு வேகத்திற்கு வந்து சேரும் என்பதை நீங்கள் காணலாம் இந்த வேகம் ஃபேஸ் சார்ந்தது இல்லை கேரியர் ஃபேஸ் வேகத்திலும் துடிப்பு குழு வேகத்திலும் வரும் இங்கே என்ன மிச்சம் உள்ளது இங்கே ஒரு பெரிய டேர்ம் T2 கான முடிகிறது இங்கு T என்பது மாறிலி ஏனென்றால் நீங்கள் அதைப் பார்த்தால் T02 ஒரு மாறிலி β2 ஒரு மாறிலி ஏனென்றால் நீங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்தில் β2 ஐ மதிப்பிட்டுள்ளீர்கள் z என்பது ஒரு நிலையானது ஏனென்றால் நீங்கள் z இன் ஒரு குறிப்பிட்ட மதிப்பைப் பார்க்கிறீர்கள் இல்லையா எனவே இது ஒரு மாறிலி இதை நீங்கள் T2 என்று எழுதலாம் உண்மையில் இந்த சமன்பாட்டிற்கு என்ன நடக்கிறது 12π ஐ உள்ளடக்கிய இந்த e−u2T2 டெர்மின் தலைகீழ் ஃபோரியர் உருமாற்றத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் u என்பது வசதியாக இல்லையென்றால் பரவாயில்லை ஏனெனில் "u" என்பது ஒரு போலி மாறி என்பதால் நீங்கள் இதை என்று எழுதலாம் இது ஒரு காஸியன் துடிப்பு வடிவம் மற்றும் தலைகீழ் ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் என்பது நேரத்தை சார்ந்த டெர்மாக இருக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன் இது போல இருக்கும் கொடுக்கவும் எடுக்கவும் அங்கு சில மாறிலிகள் உள்ளன 4 ஆல் வகுக்கப்பட்டிருந்தால் இது சரியாக இருந்திருக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் ஏனென்றால் உங்களிடம் உள்ளது எனவே இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இங்கே அடைப்புக்குறிக்குள் நாம் வைத்திருப்பது இன்டெக்ரல் வெளிப்பாட்டில் உள்ளது உண்மையில் இது ஒரு காஸியன் செயல்பாட்டின் எளிய காஸியன் தலைகீழ் ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் தவிர வேறில்லை இதை மாறிலி T2 என்று அழைப்பதை விட நாம் இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இதை t2 என்று அழைப்போம் ஆனால் இது சில தொகுப்பைப் பொறுத்து இருப்பதால் இதை நான் T2 என்று அழைக்கப் போகிறேன் எனக்கு e t2 கிடைக்கிறது ஆனால் கொடுக்கப்பட்ட தொகுப்பு இந்த t2 ஒரு மாறிலி இதை தயவுசெய்து மறந்துவிடாதீர்கள் மேலும் இந்த தலைகீழ் ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் ஆக இருக்கும் எனவே T2 என்றால் என்ன

எப்படி T2 ஒரு சிக்கலான எண் அதன் என்ற டெர்மால் இது சிக்கலானது ஆனால் இதன் உட்பொருள் என்ன ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே இறுதி முடிவு இது காஸியன் ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் ஆக இருந்தது ஆனால் இது நான் பார்க்கும் இந்த T அல்ல உண்மையில் நான் பார்க்க வேண்டியது இந்த t zvg தான் ஏனென்றால் இது காஸியனின் ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் ஆனால் T என்பது t ß1z ஆல் வழங்கப்படுகிறது அதனால் என்று பெறுகிறோம் இது நான் பெற்ற காஸியன் துடிப்பு இந்த 4 என்ற காரணியை இங்கே மறந்துவிடுங்கள் துடிப்பு அகலம் இப்போது z இன் செயல்பாடாக மாறிவிட்டது என்பதே முக்கியமான விஷயமாகும் உண்மையில் z என்பது இந்த எண்ணாகும் இதை நீங்கள் அளவின் அடிப்படையில் எழுதலாம் இதை TM2 என்று அழைக்கலாம் மேலும் இந்த கோணத்தையும் எழுதலாம் இது θTM கோணமாக இருக்கும் மீண்டும் இது z இன் செயல்பாடு ஆகும் ஏனென்றால் நீங்கள் z இன் வேறுபட்ட மதிப்புகளை மதிப்பிடுகிறீர்கள் ஆனால் z இன் மதிப்பை நீங்கள் சரிசெய்தால் இவை அனைத்தும் நிலையானதாக இருக்கும் அளவு மற்றும் ஃபேஸ் கோணத்தின் அடிப்படையில் கீழே உள்ளவாறு நான் எழுத முடியும்

எனவே இதனுடன் தொடர்புடைய ஒரு ஃபேஸ் காரணி உள்ளது எனவே இதை நீங்கள் மதிப்பீடு செய்யலாம் அல்லது 1T2 ஐ சில அளவு மற்றும் ஒரு ஃபேஸ் கோணமாக எழுதலாம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் ஒரு அளவு மற்றும் ஒரு ஃபேஸ் கோணம் இருப்பதைக் காண்பீர்கள் இந்த ஃபேஸ் z இன் செயல்பாடாகும் இது ஒளியியல் இழைகளில் சிர்பிங் எனப்படுவதை உயர்த்துகிறது சிர்பிங் என்பது உடனடி அதிர்வெண் மாறிக்கொண்டே இருக்கும் நிகழ்வு ஆகும் மற்றும் இந்த θtm காரணமாக சிர்பிங் வருகிறது காஸியன் செயல்பாட்டின் அட்டவணைகளுக்குச் செல்வதன் மூலம் T2 க்கு நாம் கீழே உள்ள இந்த வெளிப்பாட்டை எழுதலாம்

என்பது ஒரு ஃபேஸ் காரணி எனவே இது ψzt க்கான வெளிப்பாடாக இருக்கும் இந்த மாறிலிகள் அனைத்தையும் எடுத்துக் கொண்டால் T0 நிச்சயமாக துடிப்பின் அகலம் அல்லது இங்கே ஒரு வர்க்கமூலம் உள்ளது எனவே T0 துடிப்பின் அகலம் மற்றும் T என்பது z என்ற எந்த புள்ளியிலும் துடிப்பின் அகலம் ஆகும் ஃபேஸ் மற்றும் அளவு கோணத்தின் அடிப்படையில் நான் அவற்றைப் பிரித்துள்ளேன் எனவே இந்த φzt அடிப்படையில் ω0t என்பது கேரியர் டேர்ம் லிருந்து வருவதாகும் மேலும் அதனுடன் உள்ளது மற்றும் இந்த T2 டேர்ம் இன் காரணமாக இந்த அகலம் T2 ஆல் வழங்கப்படுகிறது அல்லது அதற்கு பதிலாக இது T2 இன் செயல்பாடாக இருக்கும் மேலும் இதை நீங்கள் அதை கேரியர் அதிர்வெண் அடிப்படையில் பார்த்தால் முதலில் துடிப்பின் உறையை வரையலாம் இப்போது பண்பேற்றப்பட்ட அலைவடிவத்தை நிரப்புகிறேன் எனவே கேரியரின் அதிர்வெண் உண்மையில் அதிகரித்து வருகிறது எனவே இந்த நிகழ்வு சிர்பிங் என்று அழைக்கப்படுகிறது மேலும் சில விவரங்களுக்கும் சம்மந்தப்பட்ட கணிதத்தைப் பற்றிய கவனமாக விவரங்களுக்கும் நீங்கள் வீட்டுப்பாட பயிற்சியை பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஒரு வகையான உள்ளுணர்வு படத்தைக் தான் கொடுத்திருக்கிறேன் எனவே நாம் இங்கு விவாதிப்பதை சுருக்கமாகக் கூறுகிறேன் ஒளியியல் இழையில் சிதறல் மிக முக்கியமான தலைப்பு என்றும் நாங்கள் கூறினோம் ஏனெனில் இது துடிப்பு பரவுவதற்கு காரணமாகிறது மற்றும் துடிப்புகள் பரவ ஆரம்பித்தவுடன் நீங்கள் துடிப்புகளை அனுப்பும் வீதம் அதாவது நீங்கள் ஒரு துடிப்பை அனுப்ப வேண்டும் துடிப்பு சரியாக பரவும் வரை காத்திருங்கள் ஏனென்றால் ஒரு துடிப்பு பரவல் தொடங்குவதற்கு முன் அடுத்த துடிப்பை நீங்கள் அனுப்பினால் அது பரப்புகையில் அடுத்த துடிப்புகளின் எல்லைக்குள் உண்மையில் படையெடுக்கும் எனவே இது முக்கியமாக மற்ற துடிப்புகளுடன் பேசத் தொடங்குகிறது இது இன்டர் சிம்பல் குறுக்கீடு என்று அழைக்கப்படுகிறது எனவே துடிப்பு பரவி மற்றும் இன்டர் சிம்பல் குறுக்கீட்டிற்கு வழிவகுக்கிறது பல வகையான துடிப்பு பரவல் நிகழ்வு உள்ளது இது சிதறல் நிகழ்வு பொருள் சிதறல் பொருள் காரணமாக எழுகிறது அலை வழிகாட்டி சிதறல் அலை வழிகாட்டி காரணமாக எழுகிறது கிரோமாட்டிக் சிதறல் ஒற்றை மோட் இழைகளில் வடிவியல் விளைவு காரணமாக எழுகிறது போலரைசேஷன் மோட் சிதறல் நாம் அதைப் பற்றி அடுத்த கட்டத்தில் பேசுவோம் பின்னர் மல்டிமோட் இழை சிதறல் அதாவது இடைநிலை சிதறல் இது எப்படியிருந்தாலும் இந்த கட்டத்தில் நமது பாடத்திட்டத்தில் இல்லை ஒரு காஸியன் துடிப்பு எவ்வாறு பரவுகிறது என்பதைக் கணக்கிடும்போது நாம் காஸியனை எடுத்ததற்கான காரணம் என்னவென்றால் இது பகுப்பாய்வு ரீதியாக ஆய்வு செய்வது எளிமையானது நான் வேறு எந்த துடிப்பையும் ஒரு எண் முறையில் எடுத்துக்கொண்டிருக்கலாம் நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் நன்றாக காஸியன் துடிப்பு பரவுகின்றதையும் அல்லது வேறு எந்த வகையான துடிப்பும் பரவுகின்றதையும் நீங்களே பார்க்கலாம் Z 0 இல் உங்களுக்கு வழங்கப்பட்ட துடிப்பு எதுவாக இருந்தாலும் தொடங்கி அதிர்வெண் டொமைன் படத்திற்குச் செல்லுங்கள் நீங்கள் அதிர்வெண் களத்திற்குச் செல்லும்போது ஸ்பெக்ட்ரம் பெறுவீர்கள் பின்னர் அந்த ஸ்பெக்ட்ரமின் ஒவ்வொரு கூறுகளையும் நீங்கள் பரப்புவீர்கள் இந்த கூறு பரப்புகையில் அது e jß ωz ஃபேஸ் காரணியை எடுக்கும் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் காஸியன் பகுப்பாய்வைப் பொறுத்தவரை உங்களுக்கு காஸியன் துடிப்புகள் தெரியும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல தலைகீழ் ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் உள்ளது மற்றும் நீங்கள் அடிப்படையில் பார்க்க வேண்டியது என்னவென்றால் துடிப்பு பரவுவது மட்டுமல்லாமல் உண்மையில் அதன் வீச்சும் சிதைந்து வருகிறது நாம் படங்களை வரையும்போது நீங்கள் பார்க்க முடியும் துடிப்பு வீச்சில் தொடங்கியிருக்கக்கூடாது ஆனால் அதன் பரவலானது அதிர்வெண் மாற்றம் அடையும்போது அதன் வீச்சின் அளவு சிதைன்றது ஒரு சிர்பிங் ம் நடக்கிறது மேலும் இந்த சிர்பிங் sinß2 வைச் சார்ந்துள்ளது இந்த ß2 நேர்மறையானது இயல்பான சிதறல் என்று அழைக்கப்படுவதற்கு ஏற்ப துடிப்பு பரவுகிறது இருப்பினும் ß2 எதிர்மறையாக இருக்கும்போது துடிப்பு ஆரம்பத்தில் சுருங்குகிறது பின்னர் நிச்சயமாக துடிப்பு மீண்டும் பரவத் தொடங்குகிறது எனவே இந்த வகையான துடிப்பு ஆரம்பத்தில் சுருங்கி பரவும் தன்மை துடிப்பு உண்மையில் சுருங்கிக்கொண்டிருக்கும் ஒரு பகுதி உள்ளது அது ஒரு அனாமலஸ் சிதறல் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் sinß2 எதிர்மறையாக இருக்கும்போது அது நிகழ்கிறது எனவே துடிப்பு பரவலுடன் கூடுதலாக இந்த சிக்கல்கள் அனைத்தும் சிர்பிங் ம் என்றும் அழைக்கப்படுகின்றன மேலும் ஒளியியல் தகவல்தொடர்பு முறையை தீர்மானிக்கும்போது இந்த காரணிகளை ஒருவர் கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே நாம் இங்கே நிறுத்துவோம் கூடுதல் விஷயங்கள் பற்றிய கேள்விகள் ஒற்றை மோட் ஒளியியல் இழையின் வடிவமைப்பைப் பாதிக்கும் கூடுதல் காரணிகளான அட்டெனியேஷன் மற்றும் நேரியல் அல்லாத தன்மையின் விளைவுகள் ஆகியன பற்றி பிற்கால தொகுதிகளில் நாம் எடுத்துக்கொள்வோம்